இந்த S2 மதிப்பு 7397 9 kVA என்று பார்த்தோம் அதாவது தோராயமாக 7398 kVA மற்றும் இங்கே மின்மாற்றி திறன்கள் 7200 kVA எனவே வோல்டேஜ் ஒழுங்குமுறையை மேம்படுத்த கெபாசிட்டர் போதுமானதாக இல்லை எனவே உங்கள் கெபாசிட்டர் கூடுதல் திறன்கள் தேவைப்படுகிறது இப்போது இரண்டாவது முறையில் புதிய சக்தி காரணி cos 2 புதியது கண்டுபிடிக்க முடியும் PST க்கு சமம் P 6942 கிலோவாட் மற்றும் ST என்பது 7200 kVA என்று நமக்குத் தெரியும் எனவே இது 0 964 எனவே புதிய சக்தி காரணி இவ்வாறு தேவைப்படும் புதிய வினைத்திறன் சக்தியை அந்த Qnew என காணலாம் இது Qnew உண்மையில் P tan 22new க்கு சமம் எனவே P 6942×tan 2new அதாவது cos 2new உங்களுக்கு 0 964 கிடைத்துள்ளது எனவே 2new 0 964 ஆகும் இந்த மதிப்புகளை இங்கே சரியாக வைத்துள்ளீர்கள் நீங்கள் 1910 கிலோ VAr க்கு சமமான Qnew ஐப் பெறுவீர்கள் எனவே Qnew Q QC க்கு சமம் என்பது நமக்குத் தெரியும் இங்கே கூடுதல் கெபாசிட்டர் அது 1910 க்கு சமம் Q 2556 8 க்கு சமம் எனவே QC கூடுதல் Q Qnew க்கு சமம் மற்றும் 2556 8 1910 க்கு சமம் எனவே 646 7 கிலோ VAr வருகிறது அதாவது கூடுதல் அளவு VAr இந்த அளவு தேவை இப்போது இந்த பொருளாதார முடிவு ஷண்ட் கெபாசிட்டர் பற்றியது இவை அனைத்தும் இதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொன்றையும் நான் பின்னர் விளக்குகிறேன் ஆனால் முதலில் அது பொருளாதார முடிவு முதலில் அது உருவாக்கப்படும் திறன் ஆகும் இதற்கு என்ன பொருள் வெளியிடப்பட்ட டிரான்ஸ்மிஷன் திறன் இதையும் நான் பிறகு கூறுகிறேன் பின்னர் விநியோக துணை மின்நிலைய திறனை வெளியிடவும் பின்னர் விநியோக அமைப்பில் கூடுதல் நன்மைகள் a b c d e f நான்கு ஆறு விஷயங்கள் உள்ளன ஒன்று I2r ஆற்றலைக் குறைப்பது வோல்டேஜ் வீழ்ச்சியைக் குறைத்து அதன் விளைவாக வோல்டேஜ் ஒழுங்குமுறையை மேம்படுத்தவும் இது ஷன்ட் கெபாசிட்டர்களின் விளைவு காரணமாகும் பீடர்யின் வெளியீட்டுத் திறன் ஏனெனில் அது கெபாசிட்டர் யின் காரணமாக அந்த பீடர் குறைந்த அளவு கரண்ட்த்தை ஈர்க்கும் நான் இதைப் பற்றி விளக்குகிறேன் அமைப்பு மேம்பாட்டு பிழை மற்றும் அல்லது விரிவாக்கம் காரணமாக மூலதன செலவினங்களை ஒத்திவைத்தல் அல்லது நீக்குதல் விநியோக துணை மின் நிலைய வெளியீடு காரணமாக இது நடக்கிறது என்று நினைக்கிறேன் நீங்கள் கெபாசிட்டர்யை வைத்தால் பீடர் அதிக லோடு செய்யாமல் இருக்கலாம் எனவே விரிவாக்கம் அல்லது விநியோக அமைப்பு அல்லது மேம்பாடுகள் என்று சில ஆண்டுகளில் வேறுபடலாம் வோல்டேஜ் மேம்பாட்டால் வருவாய் அதிகரிக்கும் வோல்டேஜ்மேம்பட்டால் இயற்கையாகவே ஆற்றல் மீட்டர் ரீடிங் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அது சரியாக இருக்கும் இன்னொன்று இந்த a b c d உண்மையில் இந்த ஐந்தையும் நீங்கள் விநியோக முறையின் கீழ் நன்மைகள் என்று அழைக்கிறீர்கள் மற்ற மூன்று உருவாக்கப்படும் மற்றும் பரிமாற்ற திறனை பற்றியது அது எப்படி சரியானது என்பதை நான் விளக்குகிறேன் இப்போது ஷன்ட் கெபாசிட்டர்களுடன் உதாரணம் உதாரணமாக அதே தரவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதே தரவு அதே 4 பஸ் உதாரணம் இது பஸ் 1 பஸ் 2 பஸ் 3 பஸ் 4 வோல்டேஜ் இங்கே துணை மின்நிலையம் இது ஸ்லேக் பஸ் இது 1∠0° V2 V3 V4 முனை 3 வலதுபுறத்தில் ஒரு ஷன்ட் கெபாசிட்டர் யை இணைத்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் இங்கே கணக்கீடு செய்ய இந்த ஐசி உண்மையில் தேவையில்லை ஆனால் இன்னும் நான் கியூசி செலுத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய கரண்ட்ஐசி மற்றும் இந்த கெபாசிட்டர் மதிப்பு என்று காட்டுகிறேன் நாம் சரியாக 400 கிலோ VAr எடுத்துள்ளோம் என்று சொல்லுங்கள் எனவே இந்த லோடுகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது இது 400j300 kVA இது 500j400 kVA மற்றும் இது 600j400 kVA சரியானது அதாவது 400 கிலோவாட் 300 கிலோவாட் 500 கிலோவாட் 400 கிலோவாட் 600 கிலோவாட் மற்றும் 400 கிலோவாட் மற்றும் நீங்கள் இரண்டு விஷயங்களை அடைப்புக்குறிக்குள் வைக்கும்போது அவை கேவிஏவில் இருக்கும் இந்த மின்மறுப்பும் ஒன்றே இது ஒரு யூனிட்டுக்கு வலதுபுறம் Z1 என்பது யூனிட் ஒன்றுக்கு 0 7441∠30 ° யூனிட் ஒன்றுக்கு 1 16 ° க்கு சமம் மற்றும் Z3 அதே மின்மறுப்புக்கு 1 56 ° க்கு சமம் மற்றும் ஒரு கெபாசிட்டர் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இங்கே ஒரு கெபாசிட்டர் யை இணைத்திருந்தால் கெபாசிட்டர் செலுத்தும் சக்தி உள்ளது இங்கே பயனுள்ள லோடு என்னவாக இருக்கும் இது 500j ஆக இருக்கும் அதாவது இங்கே அது 500j0 ஆக இருக்கும் ஏனெனில் இது கிலோ VAr பகுதி வரை இந்த ஷன்ட் கெபாசிட்டர் மூலம் ஈடுசெய்யப்படுகிறது எனவே நான் என்ன செய்தேன் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டால் இதற்கு சமமான மற்றொரு வரைபடத்தை நான் உருவாக்கியுள்ளேன் எனவே அந்த முறையில் இது துணை மின்நிலையம் மீண்டும் எல்லாம் ஒன்றே ஆனால் இங்கே முனை 3 இந்த கெபாசிட்டர் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது 500j0 ஆகும் ஏனெனில் இது முற்றிலும் ஈடுசெய்யப்படுகிறது எனவே அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் லோடு ஓட்டத்தின் முதல் முறையை மட்டுமே பயன்படுத்துவோம் இரண்டாவது முறை நான் இங்கே செய்யவில்லை ஆனால் இரண்டாவது முறையைப் பயன்படுத்தி நீங்கள் சரிபார்க்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே நீங்கள் i2 க்கான கரண்ட்த்தை கணக்கிடுகிறீர்கள் இது வோல்டேஜ் வோல்டேஜ் தொடக்கமாக இருக்கும் அதாவது அனைத்து வோல்டேஜ்ங்களின் ஆரம்ப மதிப்புகள் எடுக்கப்படுகின்றன அதாவது V2 என்பது V3 க்கு சமம் V4 V1 க்கு சமம் V1 என்பது 1∠0° க்கு ஒரு யூனிட் க்கு சமம் எனவே அனைத்து முனை வோல்டேஜ்ங்களும் V2 V3 V4 ஆகியவை உங்களுக்குத் தெரிந்த ஸ்லேக் பஸ் வோல்டேஜ்மாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன எனவே வோல்டேஜ்தொடங்குதல் மற்றும் அதனால் இந்த முறையில் இந்த i2 i3 i4 i2 நாம் ஆரம்பத்தில் கணக்கிட்டோம் இது V2 ஆனால் அனைத்து ஆரம்ப மதிப்புகளும் 1∠0 ° ஆகும் எனவே இது உண்மையில் உங்கள் i2 என்பது ஒரு யூனிட்டுக்கு 0 87 ° க்கு சமம் எனவே அது ஒரு யூனிட்டுக்கு 0 003 ஆகும் இப்போது i3 முறையில் i3 இப்போது அது உண்மையில் V3 உண்மையில் திறம்பட Ql3 இங்கே 0 ஆகும் இது சமமான வரைபடம் எனவே Ql3 அங்கு இல்லை எனவே அடிப்படையில் இது 500 வகுத்தல் இது உங்கள் 500 கிலோவாட் 1000 ஆல் வகுக்கப்பட்ட ஒரு யூனிட்டுக்கு மாற்றப்படுகிறது இது மெகாவாட் MVA வகுக்கப்படும் எனவே அடிப்படையில் 500105 × 1∠0 ° இந்த V3 அல்லது V3 கோணம் 0 என்பதால் எனவே நீங்கள் கணக்கிட்டால் அது 0 005∠0 ° ஆக மாறும் அதாவது இந்த வழக்கிற்கான 0 005 உண்மையான மதிப்புகள் மேலும் i4 என்பது V4 க்கு சமம் எனவே நீங்கள் அதை யூனிட்டுக்கு 1000 ஆல் வகுத்து மாற்றுவீர்கள் அது மெகாவாட் ஆக மாறும் பின்னர் அவை போன்ற MVA வகுக்கப்பட்டன அதேபோல் v4 நீங்கள் i4 க்கு சமமாக பெறுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே அந்த லோடு ஓட்டத்தை தீர்க்கும்போது இதை நாம் கணக்கிட்டுள்ளோம் அதே தரவு இந்த அத்தியாயத்தில் அதே தரவை நான் எடுத்துள்ளேன் எனவே i4 என்பது 0 69 ° டிகிரிக்கு சமம் அதாவது ஒரு யூனிட்டுக்கு 0 006 j0 004 இது i4 அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது கிளை கரண்ட் I1 I2 I3 என்று கணக்கிடுங்கள் I1 என்பது உங்கள் i2i3i4 க்கு சமம் எனவே I1 என்பது i2i3i4 சமம் எனவே இது உங்கள் ஐ 2 இது உங்கள் i3 மற்றும் இது உங்கள் i4 என்று நீங்கள் சேர்க்கிறீர்கள் எனவே நீங்கள் சேர்த்தால் அது ஒரு யூனிட்டுக்கு 0 007 ஆக மாறும் மற்றும் அதன் அளவு 0 017 ° ஆக இருக்கும் அதேபோல I2 என்பது i3i4 க்கு சமம் எனவே I2 உங்கள் i3 க்கு சமம் மற்றும் i4 அல்லது I3 என்று அழைக்கப்படுவது 0 005 மற்றும் i4 கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது உண்மையில் 0 011 j0 004 வருகிறது அதாவது I2 என்பது 0 0117∠ 20 ° க்கு சமம் எனவே மற்றும் ஐ 3 ஐ 4 க்கு சமம் ஏனெனில் இது கடைசி முனை அது 0 இதற்குப் பிறகு அனைத்து கிளை கரண்ட்களும் கணக்கிடப்படுகின்றன இது முதல் மறு செய்கை நான் இங்கு எந்த மறு செய்கை எண்ணையும் எழுதவில்லை இரண்டாவது மறு செய்கை வரும் போது நான் அதை செய்வேன் ஆனால் இவை அனைத்தும் முதல் மறு செய்கை பின்னர் V2 பின்னர் V1 I1Z1 க்கு சமம் மாற்று V1 மதிப்பு பின்னர் I1 மதிப்பு பின்னர் உங்கள் Z1 Z1 Z2 Z3 அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு உள்ளன எனவே அது உண்மையில் V2 1 0 012318∠5 ° க்கு சமமாக வருகிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பெருக்கி எளிமைப்படுத்தினால் V2 உண்மையில் 0 98773 j0 001073 வரும் எனவே இது உண்மையில் 0 62 ° ஆகும் இது முதல் மறு செய்கையில் மட்டுமே V2 எனவே இதேபோல் V3 V2 I2Z2 ஆக இருக்கும் எனவே V2 என்பது 0 எனவே I2 மற்றும் Z2 ஐ மாற்றவும் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும் எனவே சரியாக எளிமைப்படுத்தவும் எனவே எளிமைப்படுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு V3 கிடைக்கும் 0 00171 க்கு சமம் எனவே இதன் அளவு 0 1 ° ஆகும் கெபாசிட்டர் இல்லாததால் இங்கே பார்க்கவும் கெபாசிட்டர்கள் இல்லாதபோது இந்த கோணம் மிகவும் சிறியது ஆனால் அது முன்னணி கோணத்தில் வருகிறது ஆனால் நீங்கள் கெபாசிட்டர் யை வைத்தவுடன் பாருங்கள் இந்த கோணம் ஒரு மாற்றம் அது பின்தங்கிய கோணம் இப்போது சிறியதாக இருந்தாலும் பின்தங்கிய கோணம் அதுபோல இங்கேயும் V3 என்றால் நீங்கள் 0 1 ° ஆனால் கோணத்தில் பின்தங்கியிருக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு V4 ஐப் பற்றி பேசினால் V4 V3 I3Z3 க்கு சமம் எனவே வி 3 இது மைனஸ் I3 இதுதான் இது Z3 ஆகும் எனவே இவை அனைத்தையும் பெருக்கவும் எளிமைப்படுத்தவும் பிறகு நீங்கள் V4 ஐப் பெறுவது 0 001014 க்கு சமம் இது 0 06 ° வருகிறது இங்கே இது முன்னணி கோணம் ஆனால் மிகச் சிறியது ஆனால் முன்னணி கோணம் ஆனால் மற்ற இரண்டு உங்கள் பின்தங்கிய கோணம் வருகிறது எனவே இந்த கணக்கீடுகள் அனைத்தும் நான் கால்குலேட்டரால் செய்திருக்கிறேன் இந்த விரிவுரை குறிப்பு வீடியோ விரிவுரை விஷயத்தை நீங்கள் எப்போது பார்க்கப் போகிறீர்களொ நான் சொல்வது சரியா தவறா என்பதை நீங்கள் சரிபார்க்கவும் கணக்கீட்டில் ஏதேனும் தவறு இருப்பின் தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த கடைசி வோல்டேஜ்க் கோணம் உண்மையில் இங்கே வந்துவிட்டது முதல் மறு செய்கைக்குப் பிறகு இந்த வோல்டேஜ் கோணம் நேர்மறையாகிறது ஏனெனில் இது 0 06 ° ஆகும் ஆனால் இங்கே இவை இரண்டும் உங்கள் எதிர்மறையாக மாறி வருகின்றனபின்தங்கியிருக்கின்றன எனவே விளக்கத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் அது நிச்சயமாக கெபாசிட்டர்ன் மதிப்பைப் பொறுத்தது கெபாசிட்டர் யை அந்த இடத்திலிருந்து சோர்ஸ்க்கு மாற்றவும் இது மட்டுமே பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டது என்றால் இழப்பு குறைப்பு என்பது இந்த கிளை மற்றும் இந்த கிளையில் மட்டுமே இந்த உதாரணத்திற்கு இருக்கும் அந்த வோல்டேஜ் வீழ்ச்சி கெபாசிட்டர் இல்லாமல் மின்சாரம் பாய்வதால் எதுவாக இருந்தாலும் இந்த கெபாசிட்டர் யின் காரணமாக இந்த கிளை மற்றும் இந்த கிளை கரண்ட்குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே I3 அதிகமாகவோ அல்லது அதே போலவோ இருக்கும் எனவே இந்த முனைக்கு அப்பால் எந்த முனைகள் இருந்தாலும் அவை பாதிக்கப்படாது இந்த கெபாசிட்டர் வோல்டேஜ் சிறிதாக இருந்தாலும் ஓரளவிற்கு மேம்படுத்தி இருக்கும் ஆனால் இந்த கிளையில் உங்கள் மின் இழப்பு குறைப்பு இந்த வோல்டேஜ் முன்னேற்றத்தால் மட்டுமே ஏற்படும் ஆனால் அந்த அளவு மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே முதல் விஷயம் என்னவென்றால் கரண்ட்குறையும் ஏனென்றால் நாம் I2 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த வரைபடத்தின் முந்தைய வரைபடத்தில் உங்கள் ஐடிக்கு சமம் இந்த முறையில் கரண்ட்கிளை 2 என்றால் Id2 jIq2 என்று சொல்லவும் இந்த Ic உட்செலுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே கரண்ட்த்தின் உங்கள் கற்பனை கூறு அல்லது கரண்ட்த்தின் எதிர்வினை கூறு குறையும் எனவே வோல்டேஜ் வீழ்ச்சி குறைவாக இருக்கும் எனவே வோல்டேஜ்தானாகவே மேம்படும் இங்கேயும் அது குறையும் ஆனால் இந்த I1 இந்த உதாரணத்தை விட விட அதிகமாக உள்ளது என்று கருதுவோம் அதாவது இந்த ஒன்றின் ரியாக்டன்ஸ் கூறு இதை விட அதிகமாக உள்ளது ஆனால் இந்த ஐசி இங்கு வந்தவுடன் அது கரண்ட் ரியாக்டன்ஸ் கூறுகளிலிருந்து கழிக்கப்படும் ஆனால் இங்கே எந்த குறைப்பு பகுதியும் இதை ஒப்பிடுகையில் அதிகமாக இருக்கும் இந்த ரியாக்டன்ஸ் பகுதி இந்த பகுதியை விட அதிகமாக உள்ளது எனவே இழப்பு குறைப்பும் இங்கே இருக்கும் ஆனால் நீங்கள் அதே ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகளை எடுத்துக் கொண்டால் ஒப்பிடுகையில் பின்னர் இதை ஒப்பிடுகையில் அது இங்கே குறைப்பு அதிகமாக இருக்கும் இங்கே குறைப்பு குறைவாக இருக்கும் நீங்கள் சரியாக அதே கருதினால் எப்படியும் அது உங்கள் ரெசிஸ்டன்ஸ் கிளை யின் ரியாக்டன்ஸ் பொறுத்தது எனவே இதை நீங்கள் V2 V3 மற்றும் V4 என்று அழைக்கிறீர்கள் எனவே அடுத்து நீங்கள் இரண்டாவது மறு செய்கைக்குச் சென்றால் எனவே முதல் மறு செய்கைக்குப் பிறகு இவை வோல்டேஜ்ங்கள் வி 2 கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு கிடைத்ததை வி 3 கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் வி 4 கொடுக்கப்பட்டுள்ளது இவை இரண்டும் பின்தங்கிய கோணம் கோணம் மிகச் சிறியதாகவும் இருந்தாலும் இது முன்னணி கோணமாகும் இப்போது இரண்டாவது மறு செய்கை நாம் இப்போது இரண்டாவது மறு செய்கையைக் காண்கிறோம் நீங்கள் அழைக்கும் கரண்ட்i2 i3 i4 ஆகியவற்றை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே இரண்டாவது மறு செய்கை இந்த i2 இது லோடு V2 எனவே இது V2 என்பது 0 62 ° க்கு சமம் அதன் கோணத்தில் இந்த கோணம் சரியானதாக இருக்கும் எனவே அது 0 62 ° ஆக இருக்கும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் i2 0 49 ° ஆக மாறும் எனவே i2 என்பது 0 00401649 j0 0030809 க்கு சமம் இதேபோல் i3 Q3 ஈடுசெய்யப்பட்டதால் i3 இப்போது PL மட்டுமே எனவே இது உங்கள் V3ஆல் வகுக்கப்படுகிறது எனவே V3 நமக்கு 0 1 ° கிடைத்துள்ளது எனவே அது இணைந்தது இது 0 1 ஆக இருக்கும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது 0 00515 0 1 ° ஆகிவிடும் ஏனென்றால் கோணம் 0 என்று எதுவும் இல்லை ஏனெனில் இங்கே ரியாக்டன்ஸ் பாகங்கள் எனவே அதன் கோணம் 0 எனவே அது 0 1 ° ஆக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த பகுதியை எளிமைப்படுத்தினால் உண்மையில் இது 0 00000898 ஆகும் எனவே உண்மையான பகுதி சரியாக ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே i3 என்பது 0 0051499 j0 00000898 க்கு சமம் இது உண்மையில் நீங்கள் புறக்கணிக்க முடியும் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது எனவே i4 இப்போது V4க்கு சமம் எனவே அந்த முறையில் நீங்கள் இதை அழைக்கிறீர்கள் இந்த ஐ 4 முந்தையது முந்தைய பக்கத்தில் வைத்திருங்கள் i4 V4 க்கு சமம் இது உண்மையில் கழித்தல் ஆகும் அது மைனஸ் இது இணைவு என்றால் அது மைனஸ் சரி எனவே இந்த கணக்கீடு i4 சமமாக இருக்கும் எனவே அது உங்கள் 0 63 ° க்கு வரும் இது இது தவறுதலாக எழுதப்பட்டாலும் மைனஸாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த கோணம் சரியாக எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறேன் எனவே இந்த விஷயத்தில் இது 0 006274 j0 004173 அதற்கு சமம் எனவே இப்போது நீங்கள் ஐ 1 ஐ 2ஐ 3ஐ 4 க்கு சமமாக அழைக்கிறீர்கள் அனைத்து கரண்ட்களையும் சரியாக தொகுக்கவும் பின்னர் நீங்கள் இரண்டாவது கரண்ட் கிளை கரண்ட் பெறுவீர்கள் இது உங்களுடையது இது உங்கள் இரண்டாவது மறு செய்கை இரண்டாவது மறு செய்கை இதன் மூலம் நீங்கள் I1 ஐப் பெறுவீர்கள் எளிமைப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் 0 16 ° பெறுவீர்கள் எனவே இதேபோல் I2 என்பது i3i4 க்கு சமம் எனவே இது i3 க்கு விலக்கி கொள்ளலாம் ஆனால் இன்னும் நான் இங்கே எழுதினேன் இது உங்கள் i4 அதை எளிமைப்படுத்தி அதை உருவாக்கினால் அது 0 66 ° ஆக மாறும் அதேபோல I3 என்பது i4 க்கு சமம் 0 எனவே இவை அனைத்தும் I1 I2 I3 வேகமான கணக்கீடுகளுக்கு நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன் குறைந்தபட்சம் இந்த எடுத்துக்காட்டுக்கு வோல்டேஜ் கோணம் உண்மையில் மிகச் சிறியது இந்த வோல்டேஜ் கோணம் இந்த வோல்டேஜ் கோணங்கள் அனைத்தும் மிகச் சிறியவை எனவே நீங்கள் நேரடியாக இந்த கோணத்தை புறக்கணித்தாலும் நீங்கள் வோல்டேஜ் அளவை எடுத்துக் கொண்டால் நீங்கள் விரைவான தீர்வைப் பெறுவீர்கள் மற்றும் உண்மையான தீர்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பீர்கள் எனவே இப்போது இரண்டாவது மறு செய்கையில் V2 V1 I1Z1 க்கு சமம் எனவே V1 1∠0 என வைத்து இந்த மதிப்பை இரண்டாவதாக வைத்து இது உங்கள் Z1 மற்றும் எளிமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் எளிமைப்படுத்தினால் V2 0 062 ° க்கு சமமாக பெறுவீர்கள் இது ஒவ்வொன்றும் ஒரு யூனிட்டுக்கு எல்லா கணக்கீடுகளிலும் உள்ளன ஏனெனில் நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதவில்லை ஆனால் இவை அனைத்தும் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு இருப்பவை இதேபோல் V3 என்பது V2 I2Z2 க்கு சமமாக இருக்கும் எனவே அது உண்மையில் 0 0010711 மைனஸ் இது உங்கள் I2 மற்றும் இது உங்கள் Z2 மதிப்புகள் நீங்கள் பெருக்கவும் எளிமைப்படுத்தவும் நீங்கள் V3 ஐ பெருக்கி எளிமைப்படுத்தினால் 0 96978 j0 0015311 ஆக மாறும் அது உண்மையில் 0 96978 0 09 ° ஆகும் இதேபோல் V4 ஐ நீங்கள் கணக்கிட்டால் V3 I3Z3 சரியானது மற்றும் V3 இன் இந்த மதிப்பை நீங்கள் இங்கே வைக்கிறீர்கள் இங்கே நாம் இந்த V3 மதிப்பை இங்கே வைக்கிறோம் பின்னர் I3 ஐ உங்கள் Z3 இல் கழிப்போம் எனவே எல்லாவற்றையும் எளிமைப்படுத்தினால் அது உண்மையில் ஒரு யூனிட்டுக்கு 0 078 ° ஆக மாறும் இது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இது வோல்டேஜ் அளவு சரியானது எனவே இது நீங்கள் எடுக்கும் கெபாசிட்டர்கள் எனவே கணக்கீட்டை மட்டும் பார்க்கவும் இது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இது ஷன்ட் கெபாசிட்டர்யுடன் உள்ளது எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு V2 0 98735 இங்கே அது 0 98578 ஆகும் எனவே ஒரு சிறிய முன்னேற்றம் உள்ளது ஏனெனில் இது ஒரு சிறிய அமைப்பு எனவே வோல்டேஜ் முன்னேற்றம் இங்கே உள்ளது ஏனெனில் இது 578 அது 735 இதேபோல் உங்கள் கெபாசிட்டர் இல்லாமல் அது 0 96590 இதை நாம் பார்த்தோம் நீங்கள் முதல் முறையின் லோடு ஓட்ட முறையை செய்யும்போது இந்த முடிவுகள் இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு முதல் முறையிலிருந்து எடுக்கப்படுகின்றன எனவே இங்கே அது 0 36° இங்கே அது 96978 எனவே வோல்டேஜ்மேம்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் இது 0 95137 ஆனால் இங்கே அது 0 95528 இங்கே அது மேம்படுத்தப்பட்டுள்ளது எனவே எல்லா இடங்களிலும் வோல்டேஜ்உண்மையில் மேம்பட்டுள்ளது மற்றும் கெபாசிட்டர் யின் காரணமாக எல்லா நேரத்திலும் அது நடக்காது ஆனால் இந்த உதாரணத்திற்கு இந்த கோணம் முன்னோக்கி சென்றது இங்கே அது பின்தங்கியிருந்தது இங்கே அது பின்தங்கியிருக்கிறது இங்கே அது பின்தங்கியிருக்கிறது இங்கே அது முன்னோக்கி இருந்தது இங்கே அது முன்னிலை வகிக்கிறது கோணத்திலும் சில மாற்றம் உள்ளது எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு வோல்டேஜ் இப்போது நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டர்யை வைக்கும்போதெல்லாம் எனவே மின் இழப்பு குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் மூன்றாவது மறு செய்கையை செய்ய வேண்டும் மற்றும் மூன்றாவது மறு செய்கையில் வெளியீட்டைப் பார்க்க வேண்டும் எனவே மூன்றாவது மறு செய்கை செய்து இதைச் சரிபார்க்கும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த விஷயத்தை நான் உங்களுக்குச் சொன்னேன் துணை மின் நிலையத்தில் நிகர சக்தி செலுத்தப்பட்டது Ps jQs என்பது V1I1 க்கு சமம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் V1 1∠0 க்கு சமம் எனவே V1 என்பது 1∠0 ஆகும் எனவே அடிப்படையில் இது I1 க்கு சமம் எனவே Ps jQs I1 என்பது இரண்டாவது மறு செய்கைக்குப் பிறகு இந்த மதிப்பு எனவே Ps தான் இதன் உண்மையான பகுதி இது 0 01544 ஏனெனில் இது ஒரு யூனிட் மெகாவாட்டில் உள்ளது எனவே 100 உடன் பெருக்கப்படும் MVA ஆல் பெருக்கவும் பிறகு 1000 எனவே இவை அனைத்தும் 1544 கிலோவாட் வருகிறது ஆகையால் துணை மின்நிலையத்தில் உட்செலுத்தப்பட்ட மின்சக்தி Plossஎன்னவென்றால் எல்லா லோடுகளின் கூட்டுத்தொகையை 1544 லிருந்து கழித்து நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே 400 கிலோவாட் மற்றும் 500 கிலோவாட் மற்றும் 600 கிலோவாட் இவை முனை 2 இவை முனை 3 இவை முனை 4 எனவே இறுதியில் இழப்பு 44 கிலோவாட் வருகிறது எனவே நாம் கெபாசிட்டர் இல்லாமல் எடுக்கும்போது அந்த ஆரம்ப லோடு ஓட்டம் இந்த முறையைப் பயன்படுத்தி 57 புள்ளிகள் வருகிறது என்று பார்க்கலாம் எனவே இங்கே அது 44 அதாவது ஷன்ட் கெபாசிட்டர் உபயோகித்ததால் இழப்பு குறைந்துள்ளது இதேபோல் Q இழப்பு இதே முறையில் கண்டுபிடிக்கலாம் இது உங்கள் Qs ஒரு யூனிட்டுக்கு 0 072539 க்கு சமம் எனவே நீங்கள் 10 பவர் 5 க்கு பெருக்கினால் ஏனெனில் 100 MVA மற்றும் 1000 கிலோவாட் ஏனெனில் நீங்கள் கிலோவாட்டில் எடுத்துக்கொள்ளவேண்டும் எனவே இது 725 39 ஆக இருக்கும் மற்றும் ரியாக்டிவ் லோடு முனை 2 மற்றும் முனை 4 ல் இருக்கும் ஏனெனில் முனை 3 ஈடுசெய்யப்படுகிறது எனவே அடிப்படையில் இது 300 பிளஸ் 400 700 ஆக இருக்கும் 39 கிலோ VAr வருகிறது ஆனால் முன்பு நமக்கு 26 அல்லது 27 கிடைத்தது என்று நினைக்கிறேன் ஆனால் இங்கே அது குறைக்கப்பட்டது ஏனெனில் அதே நேரத்தில் உங்கள் லோடு ரியாக்டன்ஸ் மின்தடையுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் அதாவது நீங்கள் r x விகிதத்தில் எடுத்துக் கொண்டால் இழப்பும் குறைகிறது எனவே ஷன்ட் கெபாசிட்டர் யைப் பயன்படுத்தி இழப்பை குறைப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அழைக்கிறீர்கள் சில நேரங்களில் கெபாசிட்டர் களை மாற்றுவதை நாம் உணர்கிறோம் அது வோல்டேஜ் அளவை மேம்படுத்துகிறது ஷன்ட் கெபாசிட்டர் யின் அடிப்படை யோசனை என்னவென்றால் அது பவர் இழப்பை குறைப்பதாகும் இது முதன்மையான குறிக்கோள் இரண்டாம் நிலை குறிக்கோள் என்னவென்றால் அது தொடர் கெபாசிட்டர்யை கொண்டு வோல்டேஜ் அளவை மேம்படுத்துவது இது மேம்படுகிறது ஆனால் இது உங்கள் ஷன்ட் கெபாசிட்டர் போல் மேம்படுத்தவதில்லை இது உண்மையில் நெட்வொர்க்கில் உள்ள மின் இழப்புகளைக் குறைக்கிறது எனவே நீங்கள் ஏதேனும் துணை மின்நிலையம் ஒன்றிற்குச் சென்றால் குறிப்பாக நீங்கள் 33 kVA அல்லது 66 kVA அதையெல்லாம் பார்க்கலாம் ஆனால் விநியோக அமைப்பில் விநியோகத்தில் உலகெங்கிலும் உள்ள பயன்பாடுகளில் குறைந்தபட்சம் 2 கெபாசிட்டர்யை வைக்கிறார்கள் 3 4 ஷன்ட் கெபாசிட்டர் கள் வைக்கப்படுகின்றன அதற்காக சிறந்த இடத்தைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் நீங்கள் ஒரு விநியோக வலையமைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் 100 20 முனைகள் விநியோக நெட்வொர்க் பெரிய விநியோக நெட்வொர்க் மேலும் தன்னிச்சையாக நீங்கள் ஷன்ட் கெபாசிட்டர் யை வைக்க முடியாது ஆதாயத்திற்குப் பதிலாக நீங்கள் இழப்பவராகவும் ஆகலாம் மேலும் நீங்கள் வைத்தால் உகந்த இடம் தெரியாது எனவே வகுப்பறை பயிற்சியில் உகந்ததையும் மற்றவற்றையும் என்னால் உங்களுக்குக் கூற முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை எப்படிச் செய்ய முடியும் என்பதை நான் முடிவில் சொல்கிறேன் உங்களிடம் ஒரு லோடு பூளோ ப்ரோக்ராம் இருந்தால் நீங்கள் அதை எளிதாக செய்யலாம் நீங்கள் பகுப்பாய்வு முறையைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இதுதான் ஷன்ட் கெபாசிட்டர் இழப்பு குறைப்பு ஷன்ட் கெபாசிட்டர் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே இது ஷன்ட் கெபாசிட்டர் யைப் பற்றியது இப்போது புரிதலுக்காக உங்கள் புரிதலின் நோக்கத்திற்காக அதே உதாரணத்திற்கு ஒரு தொடர் கெபாசிட்டர் யையும் எடுத்துள்ளேன் அதே உதாரணத்துடன் தொடரின் விஷயத்தில் r1 x1 r2 x2 r3 x3எழுதினேன் தொடர் கெபாசிட்டர் கள் விநியோகக் கோட்டில் இணைக்கப்பட்டுள்ளன அதே Z1 Z2 Z3 மதிப்பு ஒரே மாதிரியாகப் பயன்படுத்தப்படும் முழுவதும் ஒரே அளவுருக்கள் வைத்திருக்கிறோம் இப்போது தொடர் கெபாசிட்டர் யின் விஷயத்தில் கிளை 3 இல் இணைக்கப்பட்ட ஒரு தொடர் கெபாசிட்டர் யை நான் இங்கே வைத்திருக்கிறோம் அதனால் அதாவது jx3 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது கரண்ட் இந்த கரண்ட் கிளை I1 இது I2 மற்றும் இந்த கிளை கரண்ட் I3 எனவே இந்த லோடுகள் ஒரே மாதிரியானவை அதே லோடுகள் 400j300 500j400 600j400 ஆனால் ஷன்ட் கெபாசிட்டர் இல்லை நீங்கள் கிலோ VAr தொடர் கெபாசிட்டர் எதிர்வினை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் QC3 ஐ எடுத்துக் கொண்டால் இது அடிப்படையில் I2xc3 லோடு மாறினால் Q மாறும் அது சரியாக ஒரு வோல்டேஜ் சீராக்கி போல் செயல்படும் எனவே அந்த இந்த x3 இந்த r1 அதனால் தான் இது உங்கள் r1 x1 r2 x2 r3 x3 இதெல்லாம் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் xC3 மேலும் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் அது கிளை 3 என்பதால் எடுக்கப்பட்டது எனவே பொது அறிவில் இருந்து இங்கு கெபாசிட்டர் யை வைத்தால் இந்த முனை வோல்டேஜ்மேம்படும் ஏனெனில் இந்த கிளைக்கு எதிர்வினை குறையும் ஏனெனில் அது r3j அதனால் இந்த கிளையின் வினைத்திறன் குறையும் எனவே V4 வோல்டேஜ்அதிகரிக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் அந்த V2 V3 சரியாக பாதிக்கப்படாது ஏனெனில் அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதைச் செய்வதற்கு முன் இந்தப் கணக்கீட்டை நீங்கள் எடுக்கும்போது அதே கெபாசிட்டர் யை இங்கே வைக்கவும் நான் எந்த மதிப்பை பயன்படுத்தினேனோ நீங்கள் அதே கெபாசிட்டர் யைப் போடுங்கள் இந்த முனையின் வோல்டேஜ்தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என்பதை இங்கே நீங்கள் காண்பீர்கள் 3 4 அனைத்து வோல்டேஜ்ங்களும் சரியாக அதிகரிக்கும் ஆனால் உங்கள் புரிதலுக்காக நான் இந்த உங்கள் xC3 ஐ இங்கு எடுத்துள்ளேன் மேலும் i1 i2 இல் அதிக மாற்றம் இருக்காது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் i3 கரண்ட் அதிக மாற்றம் இருக்காது ஆனால் வோல்டேஜ் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இது மிகவும் சிறிய அமைப்பு எனவே வோல்டேஜ் முன்னேற்றத்திற்கு என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது ஆனால் நீங்கள் ஒரு யதார்த்தமான நெட்வொர்க்கை எடுத்துக் கொண்டால் இதை நீங்கள் சரிபார்க்கலாம் ஆனால் உங்கள் தொடர் கெபாசிட்டர் கள் சில காரணங்களால் பயன்படுத்தப்படவில்லை என்பதை விநியோக அமைப்பில் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்த அளவுருக்கள் r1 x1 r2 x2 r3 x3 இவை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு உள்ளன மற்றும் அதே அளவுருக்கள் எடுக்கப்படுகின்றன அதே சுமைகள் உங்கள் புரிதலுக்காக எடுக்கப்படுகின்றன எனவே நான் ஒரு யூனிட்டுக்கு PL2 என்பது 0 004 புக்கு சமம் QL2 ஒரு யூனிட்டுக்கு 0 003 யூனிட்டுக்கு சமம் எனவே PL3 ஒரு யூனிட்டுக்கு 0 005 மற்றும் QL3 யூனிட்டுக்கு 004 மற்றும் PL4 0 006 யூனிட்டுக்கு சமம் மற்றும் QL4 யூனிட்டுக்கு 0 004 மற்றும் துணை மின் வோல்டேஜ் V 1 இது 1∠0 மற்றும் இந்த வோல்டேஜ்V1 இந்த வோல்டேஜ்V2 இந்த வோல்டேஜ்V3 மற்றும் இந்த முனை வோல்டேஜ்V4 எனவே Z1 என்பது அதே மதிப்பு ஒரு யூனிட்டுக்கு 0 இவை அனைத்தும் ஒரு யூனிட்டுக்கு நான் எழுதவில்லை ஆனால் முழு விஷயத்திலும் நாம் ஒரு யூனிட்டுக்கு எழுதியுள்ளோம் Z3 1 052 க்கு சமம் ஏனெனில் Z3 குறையும் ஏனெனில் அது முன்பு உங்கள் x3 0 758 க்கு சமம் ஆனால் xc3 நாம் எடுத்துள்ளோம் 0 70 ஒரு யூனிட்டுக்கு எனவே x3 xc3 இது 0 052 ஆக மாறும் எனவே Z3 குறைந்துள்ளது முன்பு அது 1 89 ஆக இருந்தது இப்போது அது 1